காலை வணக்கம் நண்பர்களே நாம் மறுபடியும் தொடர்கிறோம் நீங்கள் கவனித்ததால் நாம் ஏரோஃபாயில் பற்றிய நமது புரிதல் பற்றி மீண்டும் வருகிறோம் நான் சில அம்சங்களைச் சேர்க்க முயற்சிக்கிறேன் அது நேரடியாக ஒரு வடிவமைப்பாளரின் அம்சம் ஆகும் எனவே நான் விவாதிக்கும்போது எங்கள் கவனம் சப்ஸோனிக் ஓட்டம் மற்றும் விமானத்திற்கான சப்ஸோனிக் நிலையை பற்றியதுதான் சப்ஸோனிக் என்றால் அந்த மாக் எண் 0 3 க்கும் குறைவாக இருக்க வேண்டும் என்று வகைப்படுத்துகிறோம் இன்னும் துல்லியமாக நாம் முதன்மையாக விவாதித்திருப்பது இன்கம்ப்ரெஸ்ஸிப்ளே ஓட்டம் பற்றியது அதாவது இன்னும் 0 3 ஐ விடக் குறைவாக உள்ளது சரியாக சொன்னால் அதன் புள்ளியில் அடர்த்தி மாறாமல் இருக்கும் என்று நாம் கருதுகிறோம் ஒரு மீடியம் உடலுடன் தொடர்பு கொள்ளும்போது அடர்த்தியில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் உங்களுக்குத் தெரிந்தபடி வேகத்தை அதிகரிக்க நாங்கள் எப்போதுமே ஆசைப்பட்டோம் வேகத்தை அதிகரிக்கும் போது சிக்கல் அல்லது சவால் என்னவென்றால் இதுவரை நாம் அனுமானம் இன்கம்ப்ரெஸ்ஸிப்ளே இருந்தது அது ஆனால் உண்மையாக இருக்காது ஏனெனில் நாம் அனைவரும் புரிந்துகொள்வது காற்று உண்மையில் அமுக்கக்கூடியது ஆனால் அனைத்து நடைமுறை நோக்கங்களுக்காகவும் அதை நாம் அளவிட முடியாத இன்கம்ப்ரெஸ்ஸிப்ளே ஓட்டம் என வகைப்படுத்தியுள்ளோம் நீங்கள் மாக் 0 3 கடக்க முயற்சிக்கும் தருணம் நான் ஒரு ஏரோஃபாயிலை வடிவமைக்கும்போது அல்லது தேர்ந்தெடுக்கும்போது தோராயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அமுக்கக்கூடிய அம்சங்களைப் பற்றி கவலைப்பட வேண்டும் எடுத்துக்காட்டாக பயண மாக் எண் 0 7 0 8 வரிசையாக இருக்கலாம் அதுபோன்று நான் 0 86 க்கு செல்ல வேண்டியிருக்கும் அது என்னை மேலும் செல்வதை நிறுத்தும் அல்லது அது எச்சரிக்கும் நீங்கள் மேலும் செல்கிறீர்கள் என்றால் நீங்கள் கூடுதல் ஏதாவது செய்ய வேண்டும் நான் மாக் எண்ணை அதிகரிக்கும்போது அதிர்ச்சி அலை உருவாகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அது ட்ராக்யை உருவாக்கும் அது பிரிப்பு ஓட்டத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே உடனடியாக நீங்கள் இயந்திரம் சக்தி கட்டமைப்பு எடை பற்றி கவலைப்பட வேண்டும் மற்றும் அதிர்ச்சி அலைகளுடன் தொடர்புடைய அதிர்வு பற்றி கவலைப்பட வேண்டும் ஆகவே ஓட்டம் பிரித்தல் நடக்கும் சப்ஸோனிக் அல்லது அதிக வேக சப்ஸோனிக் விமானத்தில் அங்கு அதிர்ச்சி அலைகளை தவிர்க்க வேண்டும் அல்லது தாமதப் படுத்த வேண்டும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் நான் இங்கே பொதுவாக சப்ஸோனிக் விமானம் என்றால் இது ஒன்றுக்கு குறைவாக மாக் எண்ணாக இருக்க வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரியும் மேக் ஒன்று அல்லது 1 ஐ சுற்றி என்றால் நாம் அதை டிரான்சோனிக் என்று அழைக்கிறோம் மற்றும் ஒன்றை விட பெரியது நாம் சூப்பர்சோனிக் என்று அழைக்கிறோம் ஆனால் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் என்றால் இங்கே சப்ஸோனிக் மற்றும் பின்னர் நான் மாக் 0 3 க்கும் குறைவாகவே சொல்கிறேன் நான் ஒரு சடங்கு முறையில் சொல்ல முயற்சிக்கிறேன் ஒரு விமான வடிவமைப்பைப் பற்றி நான் பேசுகிறேன் அங்கு ஓட்டம் அளவிட முடியாதது ஆனால் நான் உயர் சப்சோனிக் செல்லும்போது அளவிட முடியாத அனுமானம் இயங்காது எனவே ஏரோஃபாயில் தேர்வுக்கு இது என்ன சராசரி என்றால் நான் பொருத்தமான ஏரோஃபைல் தேர்ந்தெடுக்க என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் நான் அதை இப்போது சுருக்கமாக விவாதிக்கிறேன் இன்றைய சொற்பொழிவை ஆண்டர்சன் விமானத்தின் செயல்திறன் புத்தகத்திலிருந்து நான் எடுத்த பொருள் இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இந்த தலைப்பில் நீங்கள் விமானத்தின் செயல்திறனைப் பார்க்க முடியும் மேலும் நீங்கள் படிக்க வேண்டியது ஒரு வடிவமைப்பு பாடநெறி என்று நான் எப்போதும் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் படிக்க வேண்டும் நீங்கள் தரவைப் பார்க்க வேண்டும் தரவுக்காக கூகிள் செய்ய வேண்டும் வரையறைகளுக்கு கூகிள் செய்ய வேண்டும் பிறகுதான் வடிவமைப்பிற்கான உணர்வை நீங்கள் உண்மையில் பெறலாம் எனவே இங்கே வழக்கை எடுத்துக்கொள்வோம் மேக் எண் 0 3 என்று சொல்வோம் உங்கள் அனைவருக்கும் மேக் எண் தெரியும் அந்த உயரத்தின் விமான திசைவேகம் மற்றும் ஒலியின் வேகம் விகிதம் தவிர வேறொன்றுமில்லை இது 0 3 மற்றும் இந்த விளிம்பின் காரணமாக ஓட்டம் முடுக்கிவிடும் மற்றும் ஒரு கட்டத்தில் ஓட்டம் அதிகபட்ச வேகத்திற்கு முடுக்கிவிடும் அது Mpeak என்று சொல்லலாம் இது 0 435 என்று சொல்லலாம் கேள்வி என்னவென்றால் வேகம் 0 3 முதல் 0 435 வரை அதிகரிப்பதால் முதலில் Mpeak இல் உள்ள அழுத்தம் அதிகரித்தால் நிலையான அழுத்தம் கீழே போகும் மற்றும் நான் அதிகபட்ச வேகம் எங்கு எனக்கு கிடைத்தாலும் தொடர்புடைய அழுத்தம் குறைந்தபட்ச அழுத்தம் அழுத்தம் புள்ளி யாவும் பெர்னலியின் வழியில் இது நேரடியாக வருகிறது காரணம் ஓட்டம் முழுவதும் மொத்த அழுத்தம் தேக்க அழுத்தம் மாறிலியாக நீடிக்கிறது எனவே இது இயக்க ஆற்றலாக அல்லது சாத்தியமான ஆற்றலாக மாற்றப்படுகிறது அங்கிருந்து மாற்றம் தொடர்கிறது ஆனால் இங்கே புரிந்து கொள்ளுங்கள் இந்த குறைந்தபட்ச அழுத்த புள்ளியை நீங்கள் உள்ளுணர்வாக tc அதிகபட்சமாக இருக்கும் இடத்தில் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் அது தவறாக இருக்கும் உள்ளுணர்வு இங்கே தோல்வியடைகிறது ஏனென்றால் குறைந்தபட்ச அழுத்த புள்ளி உள்ளூர் tc ஆல் சார்ந்து இருக்காது அது சார்ந்தது முழு ஓட்ட நிலைமைகளிலும் எனவே இதை உங்கள் மனதில் வைத்திருங்கள் ஆம் வேகம் அதிகபட்சம் அல்லது Mpeak குறைந்தபட்ச அழுத்த புள்ளியுடன் ஒத்திருக்கும் இருப்பினும் அது எப்போதும் tc அதிகபட்சமாக இருக்கும் இடத்தில் நிகழ்கிறது என்று அல்ல ஆனால் பொதுவாக அதுதான் தவறு செய்யப்படுகிறது எனவே ஆகையால்தான் NACA ஏரோஃபாயில் தொடரை நாம் வரையறுக்கும்போது ஒரு பெயரிடல் சார்ந்த வழிகாட்டுதல் எடுத்து கொள்ளப்படுகிறது குறைந்தபட்ச அழுத்த புள்ளியைச் 0 4 மடங்கு கார்ட் ஆகும் அங்கு tc அதிகபட்சம் என்று இருக்கவேண்டியது இல்ல இப்போது அதே ஏரோஃபாயில் போல் இருக்கும் நான் M என்று சொல்லும்போது நான் மாக் 0 772 ஆக அதிகரிக்கிறேன் என்று சொல்லலாம் அதாவது M∞ ஃப்ரீ ஸ்ட்ரீம் மேக் எண் 0 772 என்று சொல்லலாம் எனவே அதே ஏரோஃபாயில் குறைந்தபட்ச அழுத்தம் புள்ளியில் ஓட்டம் விரைவாகும் இதை 0 772 ஆக மாறுகிறது என்று சொல்வோம் இதை சரிசெய்ய 0 3 இலிருந்து நான் 0 5 க்கு செல்கிறேன் 0 3 இலிருந்து மீண்டும் நான் பிரீ ஸ்ட்ரீம் மாக் எண்னை 0 5 ஐ அதிகரித்தேன் மேலும் Mpeak என்று சொல்லலாம் அதாவது குறைந்தபட்ச அழுத்தம் வேகத்தில் மாக் 0 772 க்கு சமம் இப்போது நான் மேலும் செல்கிறேன் M∞ நான் 0 61 என அதிகரிக்கிறேன் அதிகரிக்கிறேன் அதே ஏரோபியில்க்கு குறைந்தபட்ச அழுத்த புள்ளியில் Mpeak 1 0 ஆக இருக்கும்போது கண்டுபிடிக்கவும் எனவே முக்கியமான மாக் எண் இதுபோன்று வரையறுக்கப்படுகிறது அந்த பிரீ ஸ்ட்ரீம் மாக் எண் என்ன இதற்காக முதல் முறையாக ஏர் மீது எந்த புள்ளியில் ஏரோஃபாயில் மேக் 1 ஐ அடைகிறது என்று சொல்லலாம் எனவே இந்த மூன்று தரவையும் நான் வைத்திருக்கிறேனா என்று நீங்கள் பார்த்தால் முதல் முறையாக Mpeak 1 0 என்று இருக்கும்போது இந்த மேக் எண்ணில் M∞ 0 61 என்று எனக்குத் தெரியும் எனவே எனது Mcr 0 61 சரியா Mcr பற்றி மிகவும் முக்கியமானது என்ன நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் லோக்கல் மாக் எண் 1 க்கு செல்வதைப் பற்றி பேசுகிறோம் எனவே ஓட்டம் கட்டமைப்பில் மாற்றம் இருக்கும் அனைத்து அதிர்ச்சி அலை தொடர்பு கொள்ளும்போது அந்த தருணத்தில் ஒரு அதிர்ச்சி அலை உருவாகும் அல்லது அதிர்ச்சி அலைக்கும் மற்றும் எல்லை அடுக்குக்கும் ஒருவித செயலெதிர்ச்செயல் வரத் தொடங்கும் ஆற்றல் சிதறல் இருக்கும் மற்றும் அது ஓட்டம் பிரிக்க வழிவகுக்கும் எனவே ட்ராக் அதிகாரிக்கும் எனவே நான் உண்மையில் அதிவேக அல்லது அதிவேக சப்சோனிக் விமானத்தை வடிவமைக்க விரும்பினால் அதை நான் உயர் சப்ஸோனிக் விமானத்திற்கு முடிந்தவரை Mcr அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவே அதுதான் Mcr இன் முக்கியத்துவம் மற்றும் நீங்கள் ஒரு ஏரோஃபாயில் தேர்ந்தெடுக்கும்போது நீங்கள் ஒரு விமானத்தை வடிவமைக்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அல்லது நீங்கள் கொடுக்கப்பட்ட விமானத்திற்கு ஒரு சிறகு வடிவமைக்க நீங்கள் விரும்பும் வேகம் 0 6 அல்லது 0 7 ஆக இருக்க வேண்டும் இந்த கேள்வி இந்த அளவுகோல் இந்தத் தேவை ஏரோஃபைல் தேர்ந்தெடுப்பதில் முக்கியமாகிறது எனவே பெரிய Mcritical கொண்ட ஏரோஃபாயிலை நான் தேட வேண்டும் இரண்டாவது நிலை பெரிய Mcritical கொண்ட ஒரு இறக்கைக்கு நான் பார்க்க வேண்டும் நான் ஏரோஃபாயில் டு விங் அல்லது விங் டு ஏரோஃபாயில் என்று சொல்லும்போது ஏர்ஃபாயில் வடிவம் மட்டுமல்ல Mcritical எண்ணை அதிகரிக்க இறக்கையும் முக்கியம் இந்த புரிதலுடன் இதன் அர்த்தம் என்ன என்பதை இப்போது பார்ப்போம் முதல் கேள்வி வரும் நான் எப்படி Mcr ஐ தீர்மானிப்பது நான் Mcr ஐ பற்றி நெருக்கமாகப் பார்ப்போம் நான் சில முக்கியமான சமன்பாடுகளை எழுதுகின்றன அவை முக்கியமானவை நீங்கள் எண்களுக்கு ஒரு உணர்வை உருவாக்க விரும்பினால் இவை அதைப் பற்றிய சில புரிதல் உங்களுக்கு உதவ வேண்டும் நான் Mcr பற்றி பேசும்போதெல்லாம் நாம் ஒரு புள்ளியை பயன்படுத்துகிறோம்வேகம் உச்ச வேகத்திற்கு மற்றும் உச்சநிலை மாக் எண் முடுக்கிவிடுகிறது அங்கு அழுத்தத்திற்கு குறைந்தபட்சம் ஆகும் எனவே நீங்கள் பரிமாணமற்ற வடிவத்தில் அழுத்தத்தைப் பற்றி பேசுகிறீர்கள் நாம் அழுத்தத்தைப் பற்றி பேசுகிறோம் இது குணகம் P என்பது நிலையான அழுத்தம் மற்றும் P என்பது உங்களுக்கு வேறுபட்ட அழுத்தத்தை வழங்கும் சுற்றுப்புற அழுத்தம் Cp எதிர்மறையாக இருந்தால் உங்களுக்கு உறிஞ்சும் பொருள் இருந்தால் நாம் அனைவரும் அந்த உரிமையை புரிந்துகொள்கிறோம் முழு விளையாட்டு 𝑀cr இல் உள்ளது மேலும் எங்கள் முழு ஆட்டமும் குறைந்தபட்ச அழுத்த புள்ளியில் உள்ளது ஏனெனில்அங்குதான் வேகம் அதிகபட்சமாக இருக்கும் அங்குதான் மாக் எண் அதிகபட்சமாக இருக்கும் எனவே மாக் எண் 1 ஆகிவிட்டதா இல்லையா என்பதை குறைந்தபட்ச அழுத்த புள்ளியில் சரிபார்க்கிறோம்அதனால்தான் நாம் இந்த Cp யைப் பயன்படுத்துகிறோம் இதை நான் எழுத மேலும் எளிமைப்படுத்தலாம் நிச்சயமாக q முடிவிலி என்றால் என்ன என்று உங்களுக்குத் தெரியுமா இப்போது நான் எழுதுகிறேன் அது அது எங்களுக்குத் தெரியும் எனவே நான் மேலும் எழுத முடியும் ஐசென்ட்ரோபிக் உறவிலிருந்து நாம் அறிவோம் அங்கு P0 என்பது மொத்த அழுத்தம் P என்பது நிலையான அழுத்தம் மற்றும் மாக் எண்ணுடன் மாற்றம் இந்த ஐசென்ட்ரோபிக் உறவு மூலம் எவ்வாறு செல்கிறது என்பது வழங்கப்படுகிறது இந்த உறவில் M என்பது மாக் எண் என்று உங்களுக்குத் தெரியும் 𝛾 என்பது குறிப்பிட்ட வெப்பங்களின் விகிதமாகும் மற்றும் மதிப்புகள் பொதுவாக 1 4 இவை அனைத்தும் உங்களுக்குத் தெரிந்தவை மற்றும் ஒரு ஐசென்ட்ரோபிக் உறவில் மொத்த அழுத்தம் சப்சோனிக் களத்தில் மாறாமல் இருக்கும் என்று அனுமானம் இங்கே உள்ளது அதாவது P0 ஒரு தொட்டியைப் போல மாற்றத்திற்கான அழுத்தம் இருக்கும் என்பதைப் பொறுத்து சில இயக்க ஆற்றல் இந்த அழுத்த ஆற்றலாக மாற்றப்படும் ஆனால் மொத்த P0 மாறாமல் இருங்கள் இந்த உறவு இந்த ஐசென்ட்ரோபிக் அனுமானங்கள் உறவை அடிப்படையாகக் கொண்டது நீங்கள் எழுதலாம் நான் P இல் உள்ள உறவை P ஆல் மாற்றியமைக்கும் அம்பிஎண்ட் நிலை என்பது பிரீ ஸ்ட்ரீம் நிலைமைகள் இந்த 2 உறவுகளைப் பயன்படுத்தி நமக்கு கிடைப்பது இந்த வெளிப்பாடுகள் அனைத்தையும் எடுத்துச் செல்ல வேண்டாம் இவை அனைத்தையும் நீங்கள் ஒரு முறை புரிந்து கொள்ள பார்க்க வேண்டும் 𝐶PCR அல்லது 𝑀CR என்றால் என்ன ஒரு வடிவமைப்பாளராக நீங்கள் எப்படி அதில் இருந்து தகவல் பிரித்தெடுக்கிறீர்கள் இது அழுத்தம் குணகம் என்றால் 𝐶PCR என்றால் என்னவென்று எப்படிக் கண்டுபிடிப்பது என்று நான் உங்களிடம் கேட்க வேண்டும் Cp critical என்பது Mcritical சார்ந்த ஒரு அழுத்தம் குணகம் சரி Mcritical என்றால் என்ன அது பிரீ ஸ்ட்ரீம் மாக் எண் முதல் முறையாக மாக் எண் எப்போது 1 என ஏரோபயிலில் வருகிறோதோ அதுதான் எனவே மாக் 1 எங்கு சாதித்தாலும் அதுதான் எனவே முதல் முறையாக மாக் 1 இங்கே அடைந்துள்ளது அதனால் 𝐶PCR என்பது என்ன Cp மதிப்பு என்ன இங்கே நாம் பேசுவது கொடுக்கப்பட்ட Minfinity பற்றி தெளிவாக இருக்க வேண்டும் எனவே நான் இங்கிருந்து 𝐶PCR ஐ கண்டுபிடிக்க விரும்பினால் அதாவது M ஐ நான் பிரீ ஸ்ட்ரீம் என கருதுகிறேன் ஆனால் இந்த M உள்ளூர் மாக் ஆனது முதல் முறையாக 1 ஆகிவிட்டது தெளிவானதா அது அப்படியானால் ஒன்றை இங்கே வைக்க வேண்டும் நான் 𝐶PCR இன் வெளிப்பாட்டைப் பெறுகிறேன் இந்த வெளிப்பாடு நீங்கள் நேரடியாக ஆண்டர்சன் புத்தக அறிமுகத்தில் காணலாம் எனவே நாம் என்ன பார்க்கிறோம் 𝐶PCR என்பது M இன் செயல்பாடு என்பது மிக முக்கியமான கவனிப்பு இப்போது அந்த மாக் எண் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் அந்த 𝐶PCR உள்ள M என்ன அதனால் Mcritical எது என்று எனக்குத் தெரியும் இது Cp ஒரு ஏரோஃபாயில் எடுத்து சில பரிசோதனைகள் செய்யுங்கள் நான் Cp0 இல் இருக்கும்போது Cp0 இன் மதிப்பு என்ன என்பதைக் கண்டறியவும் குறைந்த வேகம் பற்றி பேசுகிறோம் மற்றும் இந்த புள்ளியில் Cp0 என்று சொல்வோம் Cp0 ஐ எவ்வாறு கணக்கிடுவது நீங்கள் கொடுக்கப்பட்ட 0 1 மாக் எண் போன்ற வேகத்தில் கண்டறியலாம் அளவீட்டு மூலம் குறைந்தபட்ச அழுத்தத்தைக் கண்டறியவும் பின்னர் நான் Cp0 ஐ அறிந்தவுடன் ஒரு திருத்தத்தை M2 1 ஆல் வகுத்து கொண்டு வர முடியும் இந்த Cp மாக் எண்ணுடன் எவ்வாறு மாறுகிறது என்று சொல்ல இயலும் நான் இதைச் செய்தால் இது இந்த வகையைப் பின்பற்றும் மாறுபாடு மற்றும் இந்த புள்ளியில் இருந்து இது லொக்ஸ் இன் Mcritical அல்லது இது வெவ்வேறு மாக் எண்ணுக்கு Cp இன் லோகஸ் ஆகும் எனவே இந்த புள்ளி எனக்கு எளிமையான 𝑀CR அளிக்கும் நான் ஒரு உதாரணத்தை செய்வேன் இதன் மூலம் நீங்கள் அதை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் இந்த பகுதி அவசியம் நாம் அனைவரும் Mcritical மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்கிறோம் நீங்கள் வடிவமைக்க நினைத்தால் ஒரு விமானம் அதிவேகம் உயர் சப்ஸோனிக் பின்னர் Mcritical மற்றொரு மாக் எண்ணுடன் மிக முக்கியமான பங்கை வகிக்கும் நாம் அதை ட்ராக் டைவேர்ஜ்ன்ஸ் மாக் எண் என்று அழைப்போம் எனவே 𝑀CR இப்போது நம் சுயத்தை மாற்றியமைத்த பிறகு ட்ராக் டைவேர்ஜ்ன்ஸ் மாக் எண் என்றால் என்ன நான் உங்கள் ஏரோடைனமிக்ஸ் பாடத்திட்டத்தில் நீங்கள் இதைச் செய்துள்ளீர்கள் என்பது எனக்குத் தெரியும் ஆனால் அது முக்கியம் இந்த புரிதல்களை ஒரு விமான வடிவமைப்பில் பயன்படுத்த நாம் தயாராக இருக்கிறோம் குறிப்பாக ஏரோஃபைல் மற்றும் விங் பிளான்போர்மில் வடிவத்தைத் தேர்ந்தெடுப்பதில் பயன்படும் CD வெர்சஸ் மாக் எண் என்பது ஒரு புள்ளியை நோக்கி இவ்வாறு புள்ளி a வரும் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் புள்ளி b உள்ளது மற்றும் ஒரு புள்ளி c உள்ளது என்று சொல்லலாம் ஆனால் அதையும் மீறி மாக் எண்ணுடன் ஒரு சார்பு இருப்பதைக் காண்கிறோம் இந்த எண் 0 7 ஆக இருக்கலாம் அதுபோன்ற ஒன்று ஆக இருக்கலாம் மற்றும் 1 ஐ சுற்றி ட்ராக் கோஈபியின்ட் உச்ச உயர்வு இருப்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஏனெனில் இப்போது அதிர்ச்சி உருவாக்கம் உள்ளது இது ஒரு சிதைக்கும் சொத்து எனவே எதிர்ப்பு அதிகரிக்கிறது மற்றும் இழுவை அதிகரிக்கிறது ஆனால் இந்த உயர்வு பின்னர் குறிப்பிட்ட புள்ளி மிகவும் கூர்மையான உயர்வு உள்ளது எனவே நான் அழைக்கும் ஒரு புள்ளி c அல்லது d உள்ளது புள்ளி d உள்ளது அதை ட்ராக் டைவேர்ஜ்ன்ஸ் மாக் எண் என்று அழைக்கப்படுகிறது இது பொதுவாக அந்த மாக் எண் இந்த இடத்திலிருந்து நீங்கள் பெறலாம் இது ஒரு கட்டைவிரல் விதியின் சில சிந்தனை நீங்கள் ஒரு விண்ட் துண்ணேல் சோதனை செய்ய வேண்டும் அதை வைத்து கூர்மையான உயர்வு எங்குள்ளது என்பதைக் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் M 0 05 என்று எங்கிருந்தாலும் அதனுடன் தொடர்புடைய மாக் ட்ராக் டைவேர்ஜ்ன்ஸ் மாக் எண் எனலாம் இது ஒரு நல்ல கட்டைவிரல் விதி என்று பெரும்பாலான மக்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் அது ஏன் முக்கியமானது நாம் MDD ஐ தாண்டினால் இழுவை உயர்வு மிகவும் கூர்மையாக இருக்கும் எனவே எங்களுக்கு என்ன முக்கியம் நாம் ஒரு ஏரோஃபாயில் தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு இறக்கையைத் தேர்ந்தெடுக்கவும் அதனால் Mcritical பெரியதாக இருக்க வேண்டும் MDD யும் பெரியதாக இருக்க வேண்டும் எனவே நான் அதிக ஏரோடைனமிக் செயல்திறனுடன் பறக்க முடியும் அதிக வேகத்தில் ட்ராக் குறைவாக இருக்கும் அதுவே நம் தேவை சரியா அதனால்தான் இந்த புரிதலில் நாம் செல்கிறோம் மூன்றாம் பகுதி எனவே MDD என்பது என்று எழுதுகிறேன் ஏரோடைனமிஸ்ட் பார்வையில் அல்லது அவர் காட்சிப்படுத்த முயற்சிக்கும் விதத்தில் அவர் அனைத்தையும் மூன்று வரைபடங்கள் மூலம் விவரிப்பார் இது ஏரோஃபைல் என்றால் மற்றும் எம் 1 ஐ விட மிகவும் குறைவாக இருந்தால் M∞ Mcriticalஐ விட குறைவாக எழுதுகிறேன் ஏனெனில் எந்த நேரத்திலும் அதிர்ச்சி அலை உருவாக்கம் இல்லை அதாவது எந்த நேரத்திலும் ஓட்டம் மாக் 1 ஐ அடையவில்லைஎப்போதும் ஒன்றுக்கு குறைவாக உள்ளது எனவே M∞ Mcriticalஐ விட குறைவாக உள்ளது இரண்டாவது நிபந்தனை 𝑀CR என்பது M விட அதிகமாக இருந்தாலும் ஆனால் MDD விடக் குறைவாக இருந்தால் ஆம் வேகம் ஒரு லோக்கல் நிலைக்கு முடுக்கிவிடுகிறது அங்கு முதல் முறையாக மாக் எண் ஒன்றுக்கு சமம் எனவே மாக் 1 ஐ விட அதிகமாக இருக்கும் ஒரு உறை உள்ளது அதன் பிறகு மாக் 1 க்கும் குறைவானது நீங்கள் சிறிது Mcritical மேலே பறக்கிறீர்கள் என்றால் இதுதான் அங்கு நிலை ஆனால் MDD விட 𝑀 அதிகமாக இருக்கும் என்றால் மூன்றாவது நிபந்தனையை நாம் கொண்டிருக்கிறோம் பின்னர் நாம் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி அலை உருவாகும் இது ஓட்டத்துடன் நிறைய இழுவை பிரித்தல் உடன் ஏற்படுத்தும் இந்த அதிர்ச்சி எல்லை அடுக்குடன் தொடர்பு கொள்ளும் ஓட்டம் பிரிப்பு உள்ளது மற்றும் இது எந்தவொரு திறமையான விமான செயல்திறனுக்கும் விரும்பத்தக்கது அல்ல எனவே எனது வடிவமைப்பாளரின் பார்வையில் இருந்து 2 வெவ்வேறு பார்வைகள் இவைதான் MDD பெரியதாக இருக்கும் ஒரு ஏரோபயில்யை தேர்ந்தெடுப்பது எப்படி என்று சொல்லுங்கள் Mcritical பெரியதாக இருக்கும் இடத்தில் ஒரு ஏரோஃபாயிலை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்று சொல்லுங்கள் MDD பெரியதாக இருக்கும் இடத்தில் ஒரு ஏரோஃபாயிலை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்று சொல்லுங்கள் வடிவமைப்பாளர் அதைத் தேடுகிறார் அவர் தரவுத்தளத்தைத் தேடுகிறார் சில எம்பிரிக்கல் உறவை தேடுகிறார் ஆனால் எதைத் தேடுவது இந்த விஷயங்களை அவர் புரிந்துகொண்டவுடன் அவரது புரிதலின் பின் இறுதியில் மட்டுமே அவருக்குத் தெரியும் அதனால்தான் இதை நான் தொடுகிறேன் அங்கு உள்ளது Mcr கையாளுதலின் மற்றொரு அம்சம் drag அல்லது இழுவை அதிகரிப்பதை தாமதப்படுத்துவது அது ஸ்வீப் என்று அழைக்கப்படுகிறது முன் நீங்கள் ஸ்வீப் பார்க்க வரும் முன் 𝑀CR மற்றும் MDD கையாள என்ன வகையான பரிணாமம் நடந்தது இங்கே ஏன் அதிர்ச்சி அலை உருவாகிறது ஏனென்றால் நாம் வடிவமைத்த ஓட்டம் பிரீ ஸ்ட்ரீம் மாக் நிலையைப் பொறுத்து மிக வேகமாக மாக் எண் 1 க்கு செல்கிறது எனவே அது இங்கே வரையறைகளால் தீர்மானிக்கப்படுகிறது இதுவாக இருந்தால் விளிம்பு மறுவடிவமைப்பு செய்யப்பட்டது இங்கே இருக்கும் மாக் எண்ணை உருவாக்குவதை நான் தாமதப்படுத்த முடியும் அது முடியும் எனவே அது சூப்பர் கிரிட்டிகல் ஏரோஃபாயில் தோன்றியபோது வந்த புரிதல் முக்கியமாக இது ட்ராக் டைவேர்ஜ்ன்ஸ் மாக் எண் தாமதிக்கிறது ஏனெனில் நீங்கள் அதிக சப்ஸோனிக் பறக்க விரும்பினீர்கள் பெரும்பாலான விமானம் ட்ரீம்லைனர் அல்லது அணைத்து விமானங்களும் இதுவால் ஈர்க்கப்பட்டவையே நீங்கள் கூகிள் செய்து பார்த்தால் அவை தனிப்பயனாக்கப்பட்ட ஏர்ஃபாயில் ஆனால் இதனால் ஈர்க்கப்பட்டவை என்பதை நீங்கள் காண்பீர்கள் இந்த சூப்பர் கிரிட்டிகல் ஏர்ஃபாயில் சிறப்பு என்ன கட்டுமானத்தைப் பொருத்தவரை ஏனென்றால் ஓட்டத்தை இவ்வளவு வேகமாக விரைவாக்க நாங்கள் விரும்பவில்லை என்பதை புரிந்துகொள்கிறோம் அது விரைவாக மாக் 1 க்கு வருகிறது நான் அதை தாமதப்படுத்த விரும்புகிறேன் எனவே நாம் அதைச் செய்வதற்கான சிறந்த வழி என்ன அதை அவ்வளவு உருவறை செய்யாதீர்கள் எனவே மேலே வளைந்திருக்கும் அதை தட்டையாகவும் இறுதியில் அதை கூர்மையாகவும் ஆக்குகிறோம் தத்துவம் என்னவென்றால் தட்டையான மேல் மற்றும் அதிக எண்ணிக்கையிலான பின் பகுதி நான் சாதாரண ஏரோஃபாயில் பார்த்தால் இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள் இங்கே வளைவு உள்ளது முதல் வளைவு எனவே நீங்கள் கிரிட்டிகால் மேக் எண்ணுக்கு மேல் பறக்கும் போது ட்ராக் டைவேர்ஜ்ன்ஸ் மாக் எண்ணுக்கு இது மிகவும் அருகில் இருக்கலாம் இந்த புள்ளியில் அதிர்ச்சி அலை உள்ளது உண்மையில் அது இங்கேயும் இருக்கலாம் ஆனால் தட்டையானதாக இருக்கும் போது என்ன நடக்கிறது இது இங்கே எங்காவது நடக்கும்அதுவும் ஒரு பலவீனமான அதிர்ச்சியாக இருக்கும் அதுதான் குறைந்த இழுவை உள்ள நன்மையை நாம் எடுத்துக்கொள்கிறோம் மற்றும் அதிர்ச்சியை உருவாக்குவது தாமதமானது அதனால் நான் MDD ஐ அதிகரிக்கிறேன் கிரெடிட் எண் பெற வேண்டிய நபர் யார் என்றால் நான் தவறாக இல்லாவிட்டால் கிரெடிட் பெறுவார் கவல்கி ஜெர்மன் 1940 ஆகும் கூகிள் செய்து எழுத்துப்பிழை மற்றும் எல்லாவற்றிலும் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்பதை தயவு செய்து சரிபார்க்கவும் 1940 இல் இந்த கருத்து சூப்பர் கிரிட்டிகல் ஏர்ஃபாயில் அதிகபட்ச tc கிட்டத்தட்ட கார்ட் உடைய 50 சதவிகிதம் இருந்தது என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த தூரத்தை நான் சரியாக அளந்தால் நான் ஒரு சூப்பர் கிரிட்டிகலின் t c விநியோகத்தைப் பகிர்ந்து கொள்ள முயற்சித்தால் வழக்கமான ஏரோஃபாயிலுடன் ஒப்பிடும்போது நீங்கள் tc விநியோகம் சூப்பர் கிரிட்டிஸால் ஏரோஃபாயிலை விட 10 முதல் 15 சதவீதம் அதிகமாக இருக்கும் ஆனால் இங்கே நான் t c அதிகபட்ச இருப்பிடத்தைப் பற்றி பேசுகையில் அங்கு முன்னவே வரவேண்டிய அதிர்ச்சி சற்று தாமதமாக வருகிறது இது பலவீனமான அதிர்ச்சியாக மாறும் அதுதான் தத்துவம் நிச்சயமாக வடிவமைப்பு நன்மைகள் உள்ளன முதலிடம் நிச்சயமாக அதிக ட்ராக் டைவேர்ஜ்ன்ஸ் மாக் எண் ஆகும் 2 நாம் பார்த்த அதிர்ச்சி அலைகள் ஆகும் மிகவும் பின் இருந்து உருவாகும் அதிர்ச்சி அலை வழக்கமான ஏரோஃபாயில் ஒப்பிடும்போது மிகவும் பின்னாகும் மூன்றாவது இயற்கையாகவே அதிர்ச்சி அலையை வலிமையில் குறைவாக உள்ளது எனவே குறைக்கப்பட்ட எல்லை அடுக்கு அதிர்ச்சி தொடர்பு எனவே குறைந்த ட்ராக் மற்றும் நான்காவது தடிமனான சிறகு வடிவமைப்பாளர் தடிமனான சிறகு பற்றி மிகவும் மகிழ்ச்சியடைகிறார் எனவே அதிக இடமும் இறக்கையும் இலகுவாக மாறும் தடிமனான சிறகு ஒரு மெல்லியதை வலுப்படுத்துவதை விட எளிதானது என்பதை புரிந்துகொள்வது முக்கியம் நாம் MCR மற்றும் ட்ராக் டைவேர்ஜ்ன்ஸ் மாக் நம்பர் பற்றி பேசுகிறோம் நான் மீண்டும் 𝑀CR க்கு வந்தால் நான் MCR அதிகரிக்க முடியும் அல்லது பிரபலமான வழி ஸ்வீப் மூலம் MCR அதிகரிக்க முடியும் இது நீங்கள் அனைவரும் அறிந்ததே ஸ்வீப் என்றால் என்ன இதுதான் சிறகு மற்றும் ஓட்டம் இப்படித்தான் வருகிறது என்றால் நான் இப்போது இதை இப்படி ஏதாவது செய்தால் எனவே ஏரோஃபாயில்ஸ் இப்போது இதுபோன்று இருக்கும் இது முக்கியம் தயவுசெய்து ஏரோஃபைல்கள் இப்போது இதுபோன்று அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே இப்போது இது இறக்கையால் பார்க்கப்பட்ட மாக் என்றால் அழுத்தம் விநியோகத்தை முதன்மையாக தீர்மானிக்கும் சாதாரண கூறு என்று முடிவு செய்யுங்கள் லிப்ட் அண்ட் ட்ராக் Mcos of λ ஆக மாறும் லாம்ப்டா ஸ்வீப் கோணம் ஆகும் மற்றும் Mcos of λ M ஐ விட குறைவாக இருக்கும் எனவே இயல்பாகவே அது தானாகவே 𝑀CR ஐ அதிகரிக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எடுத்துக்காட்டாக 𝑀CR என்பது இங்கு M இருந்தால் இங்கே மாக் ஒன்று நிகராகும் 𝑀CR என்று 0 8 ஐ சொல்லலாம் இப்போது ஸ்வீப் உடன் உள்ளது ஏனெனில் அது இப்போது Mcos of λ வந்துவிட்டது நான் 0 8 க்கு மேல் செல்ல முடியும் எனவே ஸ்வீப் கோணத்தின் காரணமாக எனது 𝑀CR அதிகரிக்கும் ஆனால் எதுவும் இலவசவமாக வராது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சாதாரண கூறு அங்கு குறைந்துவிட்டது லிப்ட் கூட அங்கு குறையும் அல்லவா எனவே அந்த நிலைத்தன்மை மற்றும் கட்டுப்பாட்டு பகுதி stability control part விவரங்கள் அனைத்தையும் நாம் அங்கு பார்ப்போம் 𝑀CR தோராயமாக காட்சிப்படுத்த மற்றொரு வழி உள்ளது ஒரு ஸ்வீப்ட் விங் க்கு 𝑀CR என்பது M 30˚of COS வகுக்கப்படுகிறது இந்த M இது 𝑀CR க்கு ஒரு அன் ஸ்வீப்ட் விங் என்பது மிகவும் எளிதானது அல்ல நீங்கள் ஒரு ஸ்வீப் போடும் தருணம் உங்கள் ஸ்வீப் மிகப் பெரியதாக இருந்தால் ஓட்டம் முப்பரிமாணமாக மாறும் அதனால் அங்கு ஒரு முனையில் எல்லை அடுக்கு உருவாகி ஸ்டாலை ஏற்படுத்தும் எனவே இவை சம்பந்தப்பட்ட சிறிய விஷயங்கள் ஆனால் ஒரு செவ்வக சிறகுக்கான Mcritical உங்களுக்குத் தெரிந்தால் ஆரம்ப கட்டமாக இது 0 7 ஆக இருந்தால் நாம் 30 டிகிரி ஸ்வீப் கோணத்தை தோராயமாக அளிக்கிறோம் என்றால் இது ஸ்வீப்ட் க்கு Mcritical 0 க்கு சமம் என்று கருதுகிறோம் எனவே ஸ்வீப் 30 டிகிரிக்கு சமம் என்பதால் இது 𝑀CR ஸ்வீப் க்கு 0 க்கு சமமாக இருக்கும் அதை cos of 30˚ வகுக்கப்படும் என்று கூறலாம் ஆனால் இது உங்களுக்கு ஒரு யோசனையைத் தருகிறது புரிந்துகொள்ள மற்றொரு வழி உள்ளது ஸ்வீப் என்ன செய்கிறது நீங்கள் கொடுக்கும்போது நான் மீண்டும் சொல்கிறேன் ஸ்வீப் பல முப்பரிமாண ஓட்ட சிக்கல்கள் கொடுக்கின்றன அந்த விஷயங்களை நாம் புறக்கணிக்கிறோம் ஆரம்ப கட்டத்தில் மட்டும் எடுத்து கொள்கிறோம் சரி ஆரம்ப கருத்தியல் எண்ணை எவ்வாறு உருவாக்குவது அங்கே நீங்கள் காணக்கூடிய மற்றொரு வழி ஸ்வீப்பின் விளைவு என்ன இது செவ்வக சிறகு என்று சொல்லலாம் இப்போது இது C மற்றும் தடிமன் இருக்கும் எனவே இதற்கு குறிப்பாக tc உள்ளது நான் இப்போது இப்படி செய்தால் என்ன ஆகும் ஓட்டம் இப்போதும் இப்படித்தான் வருகிறது என்ன நடக்கிறது வெளிப்படையாக C இப்படி ஆகிறது ஏனெனில் ஓட்டம் இப்படி வருகிறது எனவே இது c1 மற்றும் இது c2 என்றால் ஆரம்பத்தில் இது tc 1 இரண்டாவது வழக்கு tc 2 ஆகிறது எனவே எது குறைவாக இருக்கிறது ஆரம்பத்தில் சிறகு இப்படி இருந்தது இப்போது நான் இப்படி சாய்ந்திருக்கிறேன் எனவே c இப்படி ஆகிறது இது c அதிகரித்துள்ளது எனவே c2 என்பது c1 ஐ விட அதிகம் எனவே இந்த மனிதர் அதே பகுதிக்கு ஸ்வீப்ட் ஆகாத இறக்கையை விட குறைவாக உள்ளார் மற்றும் இந்த ஸ்வீப்ட் சிறகு ல் tc குறைவாக இருப்பதால் இது 𝑀CR ஐ அதிகரிக்கும் ஏனென்றால் tc அதிகரிக்கும் போது 𝑀CR குறையும் என்பது நமக்குத் தெரியும் மேலும் மேலும் தட்டையானது என்பதால் மேலும் மேலும் தடிமனான சிறகு ஆகும் அது உண்மையில் மிக வேகமாக இருக்கும் எனவே எப்போது tc அதிகரித்தால் 𝑀CR குறைகிறது என்று எங்களுக்குத் தெரியும் எனவே இங்கே tc குறைந்துள்ளது எனவே 𝑀CR increase அதிகரிக்கும் குறுக்கு விளைவைச் சரிபார்க்க இதுவும் எளிதான வழிகளில் ஒன்றாகும் உதாரணமாக நான் ஸ்வீப் கொடுக்கும் போது எவ்வளவு tc குறைப்பு இருக்கிறதா இதற்கான விளக்கப்படத்தைப் பார்க்கவும் tc குறைப்பு எவ்வளவு என்று எவ்வளவு 𝑀CR அதிகரிப்பு அங்கே இருக்கும் எனவே தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் நான் ஒரு விமானத்தை வடிவமைக்கும்போது இந்த சிறிய சிறிய தகவலை நாம் பயன்படுத்தப் போகிறோம் எதுவும் இங்கு இறுதி இல்லை நீங்கள் ஒரு இறக்கையைத் தேர்ந்தெடுக்கிறீர்கள் ஆனால் பிஸெளஜ் பற்றி என்னவென்று தெரியவில்லை உங்களுக்குத் தெரியாத ஒரு வாலைத் தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்ஜின் பற்றி என்னவென்று தெரியவில்லை எனவே தொகுப்பின் செயல்முறையை விரைவுபடுத்த இந்த புரிதல்கள் முக்கியம் அதுதான் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியமானது நான் சிலவற்றைக் குறிப்பிடும்போதெல்லாம் நான் கடுமையாக பரிந்துரைக்கிறேன் புத்தகம் அல்லது கூகிள் செய்து படியுங்கள் என்று நான் கூறுகிறேன் பிறகு மட்டுமே நீங்கள் இந்த பாடத்திட்டத்தை அனுபவிப்பீர்கள் மிக்க நன்றி